எனவே வருடாந்திர செல் கல்ச்சர் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே கடைசி வகுப்பில் நாங்கள் கடந்து சென்றோம் அல்லது மெய்நிகர் ஆய்வகம் உங்களில் பெரும்பாலோர் ஏதாவது ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் எனவே முழு தளவமைப்பிலும் மனதில் வைத்திருக்க வேண்டிய புள்ளிகள் என்ன நீங்கள் எதிர்கொள்ளும் விஷயங்களை பட்ஜெட் கட்டுப்படுத்துகிறது எனவே இப்போது சில அம்சங்கள் அல்லது சில வசதிகள் குறித்து நான் சிறிது நேரம் ஒதுக்குவேன் அவை முன்கூட்டியே நிலை வசதிகள் அவை பெரும்பாலும் செல் கல்ச்சர் ஆய்வகத்தில் பேசப்படுவதில்லை ஆனால் உங்களில் சிலருக்கு இது தேவைப்படலாம் அந்த வழியிலும் சிந்தியுங்கள் எனவே நான் ஏற்கனவே சில விஷயங்களைச் சேர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் ஏற்கனவே அமைப்பை வைத்திருக்கிறோம் ஏன் நிறைய இடத்தை விட்டுச் சென்றேன் என்று சொன்னேன் எனவே அது துல்லியமாக புள்ளி எனவே இன்று நாம் எங்கள் வாரம் 3 விரிவுரை 3 க்கு செல்லும்போது அந்த w 3 L3 பற்றி பேசுவோம் நீங்கள் உருவாக்க விரும்பினால் ஒரு செல் கல்ச்சர் ஆய்வகத்தில் ஒரு சிறப்பு நிலைமை சிறப்பு வசதிகளைப் பற்றி நாங்கள் பேசுவோம் எனவே நீங்கள் ஸ்பெஸ் பையலோஜி பணிபுரிகிறீர்கள் என்றால் உங்களுக்குத் தேவை என்று வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று உங்களுக்கு ஒரு செல் கல்ச்சர் வசதி தேவை எனவே உங்களிடம் செல் கல்ச்சர் வசதி உள்ளது எனவே நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சோதனையைப் பெற ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களையும் வளைக்க வேண்டும் மற்றும் ஸ்பெஸ் பையலோஜி என்ன செய்யப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான பரிசோதனையாகும் அங்கு நீங்கள் ஒரு விட்ரோ கல்ச்சரில் செல்களின் வளர்ச்சியை உருவகப்படுத்த விரும்பினீர்கள் பூஜ்ஜிய க்ராவிட்டி சிமுலேட்டரைப் பயன்படுத்துதல் இது எல்லாவற்றிலும் எளிமையானது கிளினோஸ்டாட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது ஒரு குறிப்பிட்ட RTM மில் இது சுழலும் ஒரு அமைப்பு என்று உங்களுக்குத் தெரியும் மேலும் உங்கள் மாதிரி வகை இங்கே எங்காவது வைக்கப்பட்டுள்ளது எனவே செல்கள் இது போன்ற க்ராவிட்டி மாற்றங்களை அனுபவிக்கின்றன எனவே க்ராவிட்டி மதிப்பு ஜப்பானில் பானாசோனிக் இந்த வகையான சாதனங்களை மாற்றுகிறது மேலும் நீங்கள் பொறியாளரை அழைத்தால் அவர்கள் உங்களைச் சுற்றியுள்ள வடிவமைப்புகளில் இதை உருவாக்கலாம் இந்த வகையான சாதனங்களை உருவாக்க நீங்கள் இரவு முழுவதும் கிடைக்கும் மற்றும் அவற்றின் முழு யோசனையும் பூஜ்ஜிய க்ராவிட்டி உருவகப்படுத்துவது அல்லது பூஜ்ஜிய க்ராவிட்டி என்பது உருவகப்படுத்துவது மிகவும் கடினம் இது அடிப்படையில் ஒரு மைக்ரோ க்ராவிட்டி நிலைமை அந்த வகையான சூழ்நிலையில் செல்கள் எவ்வாறு வளர்கின்றன எனவே உங்களிடம் செல் வளரும் டிஷ் உள்ளது அவை இருக்கும் இடத்திலிருந்து எதுவும் வெளியேறாது எனவே அதன் உள்ளே நிச்சயமாக சரியான வாயு பரிமாற்றத்துடன் சீல் வைக்கிறது மேலும் இது இந்த கிளினோஸ்டாட்டில் நகரும் எனவே உங்கள் கணினியில் இது போன்ற ஒரு வசதி உங்களுக்கு இருந்தால் எனவே திரும்பிச் சென்று நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் எனவே இங்கே எங்காவது எஞ்சியிருக்கும் இந்த இடங்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவே அதனால்தான் நான் உங்களுக்கு இடம் தேவை என்று உங்களுக்குத் தெரியாத இடத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன் அல்லது உதாரணமாக சொல்லலாம் உதாரணமாக நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கலாம் உங்களிடம் ஒரு ஸ்பெஸ் பையலோஜி அமைப்பு உள்ளது இது ஒரு சிறப்பு அமைப்பாகும் அதில் நீங்கள் சேர்ப்பது அல்லது உதாரணமாக அசாதாரண தீவிர சூழல் சூழ்நிலையின் சில சூழ்நிலையை உருவாக்க விரும்பினீர்கள் நீங்கள் போன்ற துருவங்களின் நிலைமைகளை மென்மையான வட துருவ தென் துருவத்தை உருவகப்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே அந்த நிலைமைகளை நீங்கள் உருவகப்படுத்தக்கூடிய அந்த வகையான இன்குபேட்டர்கள் உங்களுக்குத் தேவை எனவே நீங்கள் அவற்றை தனி இடங்களில் வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு ஆய்வகத்தைத் திட்டமிடும்போது உங்களுக்குத் தெரியாது நீங்கள் எங்கு இறங்கப் போகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது ஆனால் நான் ஒரு தரையிறங்க வேண்டும் நான் அதனுடன் இறங்கினால் நான் அதில் பணியாற்றுவேன் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்களில் கலத்தை ஒருங்கிணைக்கும் பகுதியில் தற்போது உலகம் முழுவதும் பல ஆய்வகங்கள் உள்ளன அவை பயோமெம்ஸ் எம் மைக்ரோ என்று குறிக்கிறது மின் எலக்ட்ரோவை குறிக்கிறது இரண்டாவது எம் மெக்கானிக்கல் எஸ் சிஸ்டம் பையலோஜிகள் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அமைப்புகள் இவை அடிப்படையில் நுண் கட்டமைப்புகள் எனவே அதைப் பற்றி நாங்கள் பின்னர் வருவோம் சந்தையில் மற்றொரு பாஸ்வேர்டு உள்ளது இது ஒரு சிப்களின் ஆய்வகம் என்று அழைக்கப்படுகிறது எதுவுமில்லை ஆனால் சுயமாக இருக்கும் செல்களை நீங்கள் வளர்க்கும் ஒரு சிறிய அமைப்பு எனவே உங்களிடம் நடுத்தர மற்றும் அதற்குள் உள்ள எல்லாவற்றையும் வழங்கியுள்ளீர்கள் இந்த கட்டத்தில் நாங்கள் பின்னர் வருவோம் நான் சொல்வதைக் கேட்டு அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் ஆனால் இந்த தலைப்பில் முறையாக வருவோம் இப்போது இந்த வகையான வேலைகளுக்கு நீங்கள் ஒரு இடத்தை வளைக்க வேண்டியிருக்கலாம் அல்லது வெளிப்புற அறையில் எங்காவது அதைச் செய்யுங்கள் எனவே எங்களிடம் ஆட்டோகிளேவ் உள்ளது ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் மற்றும் எலக்ட்ரிகல் ரெகார்டிங் அமைப்புகளுடன் இந்த வகையான அமைப்பு சேர்க்கப்பட்டுள்ளது என்பது மட்டுமல்ல எனவே இந்த வகையான எலக்ட்ரிகல் ரெகார்டிங் அமைப்புகளில் பணிபுரியும் பல ஆய்வகங்கள் ஆமாம் மைக்ரோ எலக்ட்ரோட் வரிசைகள் நீங்கள் பணிபுரியும் புலம் விளைவு டிரான்சிஸ்டர்கள் எனவே அந்த வகையான கூட்டங்களை நீங்கள் ஏற்கனவே கட்டியெழுப்ப வேண்டும் அல்லது உதாரணமாக ஐந்தாம் ஆண்டின் நான்காம் ஆண்டு அல்லது அடுத்ததாக நீங்கள் உருவாக்க விரும்பும் ஏதேனும் ஒன்றைச் சொல்லுங்கள் அதை எவ்வாறு உருவாக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்க வேண்டும் கடைசி நிமிடத்தில் இந்த அழைப்பை நீங்கள் செய்ய முடியாது இப்போது நான் விரும்புவதை விரும்புகிறேன் எனவே நீங்கள் இதைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் இதைச் சேர்ப்பதற்கான காரணம் நாங்கள் எப்போதுமே நீங்கள் செய்யப் போகும் மற்றொரு அறை இருக்கும் நீங்கள் பயோலொஜிக்கல் மாதிரிகள் இருக்கிறீர்களா என்பதுதான் எனவே நான் உங்கள் நேரத்திற்கு கொஞ்சம் சத்தமாக இருக்கிறேன் பின்னர் அங்கும் அங்கும் பொருட்களை வைத்திருக்கலாம் இதனால் நீங்கள் எந்தவிதமான மாசுபாட்டையும் குறைக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த கல்ச்சர்களில் ஏதேனும் மாசுபடுவதாக உங்கள் முக்கிய பிரச்சினை இருப்பதைக் காண்க அசெப்டிக் நுட்பங்களைப் பின்பற்றி நீங்கள் முழுவதையும் பார்த்திருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் இது உங்களுக்குத் தெரியும் என்று சொல்லவில்லை இது உங்களுக்குத் தெரியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் இந்த மெய்நிகர் ஆய்வகத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் அது எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் அது ஸ்டிக்கி மேட்ஸ் கொண்டிருக்கிறது அல்லது நீரோட்டங்கள் தொடர்ந்து அறை வைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் லேமினார் ப்லொவ் ஹூட்டில் நீங்கள் எவ்வாறு வேலை செய்யப் போகிறீர்கள் அங்கு நீங்கள் பார்க்க வேண்டிய லேமினார் ப்லொவ் ஹூட்டில் வைக்கவும் அங்கு தற்போதைய ஓட்டத்திற்கு வெளியே உங்களுக்குத் தெரிந்ததை நான் குறைக்க முடியும் அங்கு நீங்கள் கதவுகளில் ஸ்லைடு தெரிந்திருக்க முடியும் எனவே இவை ஒரு சிறிய பிட்கள் மற்றும் தகவல்களின் துண்டுகள் அவை அசெப்டிக் நுட்பங்களைப் பின்பற்ற உதவும் எனவே மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் அந்த வகையான எல்லா விஷயங்களையும் ஆராய்வதற்கான திட்டங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஆய்வகத்தை உருவாக்கிய பிறகு அல்லது அணியின் ஒரு பகுதியுடன் ஒரு சக ஊழியரைக் கொண்டிருந்த பிறகு யோசிப்பதற்குப் பதிலாக ஆரம்பத்தில் சிந்திக்கத் தொடங்கலாம் எலக்ட்ரோட்களில் வேலை செய்ய வேண்டியவர் மற்றும் எலக்ட்ரோட்களில் செல்களை ஒருங்கிணைத்தல் எனவே இந்த சட்டசபைக்குள் அந்த சிறிய கத்தியை நாங்கள் வழங்க வேண்டும் அங்கு அந்த xyz தனிநபர் வந்து சில விஷயங்களைச் செய்யலாம் எனவே முன்கூட்டியே சிந்தியுங்கள் உயிரணுக்களுடன் நச்சுகளின் தொடர்பில் வேலை செய்யும் நபர்கள் உள்ளனர் எனவே அவர்களுக்கு மிகவும் தனித்தனி ஹூட் தேவைப்படலாம் அங்கு அவர்கள் நச்சுப் பொருளை அறிந்திருக்கிறார்கள் மேலும் அவை உயிரணுக்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நபர் வேறு ஏதாவது வேலை செய்கிறார் மேலும் அந்த வகையான கல்ச்சர்களுக்கு ஒரு தனி காப்பகத்தை வைத்திருக்க நீங்கள் விரும்ப வேண்டும் ஏனென்றால் உங்களுக்குத் தெரியாது ஏனென்றால் நீங்கள் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள ஒன்றை சோதித்துப் பார்க்கிறீர்கள் அது சரியான ஒன்றை உருவாக்கக்கூடும் எனவே அவர்களில் பெரும்பாலோர் ஒருவித தொழில்துறை தொடர்பான பிரச்சினையாக இருக்கலாம் அல்லது பூச்சி பங்கஸ் அல்லது ஏதோவொன்றிலிருந்து பெறப்பட்ட வேறு சில நச்சுப் பொருள்களை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் பல முறை சிந்திக்க வேண்டும் மற்றொரு விஷயம் மம்மலின் செல் கல்ச்சருடன் ஒரு மிகிரேபியல் அலை வசதியின் அருகாமையில் இருப்பதைத் தவிர்க்க அல்லது மூடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வேறு எந்த பயணமும் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களால் முடிந்தவரை அதைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் அவை நாங்கள் தூரத்தில்தான் இருந்தன அல்லது வேறு வழியில்லை என்றால் நீங்கள் உங்கள் செல் கல்ச்சர் ஒட்டியுள்ள ஒரு மிகிரேபியல் வசதி அனைத்து அசெப்டிக் நுட்பங்களும் பின்பற்றப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் மேலும் மிகிரேபியல் மாசுபாடு உங்கள் மம்மலின் செல் கல்ச்சர் வசதி அல்லது அனிமல் செல் கல்ச்சர் வசதியை மாசுபடுத்தக்கூடாது என்பதில் நீங்கள் ஒவ்வொரு மட்டத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் பின்பற்றும் எந்த கல வளர்ப்பையும் உங்களுக்குத் தெரியும் இந்த விஷயங்களை யாரும் உங்களுக்குச் சொல்ல மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் வேறு வழியில்லாமல் இருந்தால் நீங்கள் உண்மையில் ஒரு மிகிரேபியல் வசதிக்கு அருகில் ஒரு ஆய்வக செல் கல்ச்சர் வசதியை வைத்திருக்க வேண்டும் உங்கள் ஒரே விருப்பம் என்னவென்றால் நீங்கள் கடுமையான நடத்தை விதிகளை மட்டுமே செயல்படுத்துகிறீர்கள் இதனால் ஒரு பக்கத்திலிருந்து அசுத்தங்கள் மறுபுறத்தில் பரவாது எனவே இது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு விஷயம் எனவே இந்த பகுதி நீண்ட தூரம் செல்லக்கூடிய சில குறிப்பிட்ட பகுதிகளைப் பற்றி இப்போது விவாதித்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஸ்பெஸ் அமைப்புகள் ஸ்பெஸ் பையலோஜி பணிபுரியும் வசதி உங்களுக்கு இருக்கிறதா அல்லது தீவிர சூழலின் ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வதைப் பற்றி மட்டுமே நான் உங்களிடம் பேசினேன் எனவே எங்களிடம் தனித்தனி இன்குபேட்டர்கள் இருக்க வேண்டும் அல்லது மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் ரெக்கார்டிங்ஸ் போன்ற உங்களைப் போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் எனவே உங்களைச் சுற்றியுள்ள இந்த வசதிகள் அனைத்தையும் நீங்கள் விரும்பலாம் இவை உங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் இவை பின்னர் மைக்ரோ பிலுயூடிக் அமைப்பைப் பற்றி பின்னர் வரும் மைக்ரோ பிலுயூடிக் பணிபுரியும் நபர்கள் இருக்கிறார்கள் எதிர்வினையாற்றப்பட்ட வடிவமைப்புகள் அல்லது சில லித்தோகிராஃபி மக்கள் மைக்ரோ உலைகளில் பணிபுரியும் வாயு பரிமாற்ற கூட்டங்களில் வேலை செய்கிறார்கள் எனவே இவை அனைத்தும் மைக்ரோ அல்லது பயோ எம்இஎம்எஸ்ஸின் அடிப்படை எல்லைக்குள் வருகின்றன எனவே நீங்கள் வசதியை அமைக்கும் போது இவை அனைத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை எவ்வாறு செய்யப் போகிறீர்கள் என்பதை நாங்கள் பிரிப்போம் எனவே எனக்கு இது போன்ற ஒரு வசதி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வதற்கு உங்களிடம் பல வழிகள் உள்ளன வெவ்வேறு நோக்கங்களுக்காக நான்கு வெவ்வேறு அறைகளாகப் பிரித்தேன் எனவே ஒரு கரோனரியில் இருந்து நீங்கள் நுழைகிறீர்கள் பின்னர் அதை மறுசீரமைக்கிறீர்கள் எனவே நான் xyz க்கும் வசதியாக இருந்தேன் எனவே அவை பல வழிகளைக் கொண்டுள்ளன அல்லது மெய்நிகர் அமைப்பில் நாங்கள் விரும்பும் ஒரு பகுதி உங்களுக்கு தெரிந்த இரண்டு பகுதி பகுதி 1 பகுதி 2 போன்றவற்றை நீங்கள் உருவாக்கியது உங்களுக்கு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று பகுதி நான்கு இருக்கலாம் இது எல்லாம் மிகவும் சார்ந்துள்ளது எனவே இந்த வகையான வரைபடங்கள் உங்கள் அடிப்படை கையேட்டில் நீங்கள் செய்ய வேண்டியதைக் கேட்க நீங்கள் எதைக் கேட்கிறீர்கள் என்பதைக் கற்பனை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுப்பாடத்தை சரியாகச் செய்யாவிட்டால் நீங்கள் சிக்கலில் இறங்குவீர்கள் என்ன நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய புள்ளிகள் அதை மீண்டும் மாற்றியமைப்பது என்ன பயனரின் எண்ணிக்கை என்ன இது மிகவும் முக்கியமானது இரண்டாவதாக அவர்களின் வெவ்வேறு ஆர்வமுள்ள பகுதிகள் யாவை எனவே எல்லா வளங்களும் சரியாக என்ன தேவை என்பதை இது தீர்மானிக்கும் இந்த விஷயங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பட்ஜெட்டின் செயல்பாடு மற்றும் மிக முக்கியமாக மைல்கற்கள் என்ன மைல்கல்லைப் பொறுத்தவரை நான் இன்று தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன் ஒன்று ஆண்டு இரண்டு ஆண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதேபோல் எனவே இந்த வருடத்திற்குள் எங்கள் அடுத்த அமைக்கப்பட்ட நிதிகள் இதைச் செய்வோம் அடுத்த அமைக்கப்பட்ட நிதி இதைச் செய்யுங்கள் எனவே நீங்கள் இடத்தை நியாயமான முறையில் சுண்ணாம்பு செய்ய வேண்டும் என்று அது கோருகிறது எனவே நீங்கள் அகற்ற வேண்டியது உங்களுக்குத் தெரிந்த பருமனான பொருட்களுடன் தேவையின்றி இடத்தை மறைக்க வேண்டாம் இந்த இடத்தை நான் மறைக்கிறேன் என்று உங்களுக்குத் தெரிந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அது எல்லா துறையையும் பார்க்க வேண்டும் இது முட்டாள்தனமான மனநிலை அதைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் அடுத்த 10 வருடங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தால் அல்லது அடுத்த 20 வருடங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் நான் ஏன் தேவையின்றி ஒரு இடத்தை மறைக்க வேண்டும் அது இருக்கட்டும் அது சற்று காலியாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் செய்யாதது இங்கே குறிப்பிடவும் இந்த பக்கங்களின் சுவர்களில் இந்த அமைப்பை நீங்கள் திட்டமிடும்போது நீங்கள் பொருட்களை சேமித்து வைத்திருப்பீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் அதை சுவர்களில் செய்ய விரும்பினால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஆய்வகத்திற்கு நீங்கள் ஒரு பிரத்யேக ஏணியை வைத்திருக்க வேண்டும் இது முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட உங்கள் ஏணியை எங்காவது வைத்திருங்கள் அல்லது இப்போதெல்லாம் எங்களிடம் இந்த வகையான அனைத்தும் உள்ளன நீங்கள் மடிக்கக்கூடிய ஏணியை மடிக்கக்கூடிய ஏணிகள் உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் தளங்களில் உள்ள ரேக்குகளிலிருந்து ஒரு பொருளை நாங்கள் இரக்க வேண்டும் எனவே நீங்கள் ஆய்வகத்தை உருவாக்கியதும் இந்த சிறிய உதவிக்குறிப்புகளை மனதில் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன வகையான விளக்குகள் மிகவும் பிரகாசமான நல்ல தரமான விளக்குகள் கொண்ட ஒரு வசதி இருப்பது நல்லது அன்றாடம் யாரும் உள்ளேயும் வெளியேயும் வருவதை உறுதிசெய்கிறது முதலாவதாக அவர்கள் தனிப்பட்ட சுகாதாரத்தைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லும் அசெப்டிக் நுட்பங்களைப் பற்றிய அவர்களின் புள்ளி ஒன்றைப் பற்றி அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது உங்கள் தனிப்பட்ட சுகாதாரம் அவசியம் நீங்கள் நன்றாக இல்லாவிட்டால் அதில் எந்த சமரசமும் இல்லை இது இரண்டாவது ஆய்வகத்திற்கு வராதது முற்றிலும் அறிவுறுத்தப்படுகிறது எனவே தனிப்பட்ட சுகாதாரம் தனிப்பட்ட உடல்நலம் அடுத்து இது ஹேர் கேப்ஸ் வைத்திருப்பது கட்டாய புள்ளியாக அமைகிறது எனவே ஹேர் உதிர்தல் அல்லது ஏதேனும் ஒன்று உங்களுக்கு கணினியை மாசுபடுத்துகிறது என்று எனக்குத் தெரியவில்லை முகமூடியை வைத்திருங்கள் எனக்கு லேசான கடுமையான எதுவும் இருந்தாலும் அது அமைப்பை மாசுபடுத்தப் போவதில்லை உங்கள் ஆய்வகக் குறியீடுகளை வழக்கமாக சுத்தமாக வைத்திருங்கள் நீங்கள் உங்கள் கைகளை இங்கேயே கழுவுவதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆல்கஹால் துடைப்பதை அறிவதற்கு முன்பு சற்று ஆல்கஹால் அதைத் துடைத்து விடுங்கள் நீங்கள் கண்ணாடியைப் போடுவதற்கு முன்பு இவற்றில் சிலவற்றைப் பின்பற்றுகிறீர்கள் மிகவும் அடிப்படை விதிகள் மற்றும் நீங்கள் ஆய்வகத்திற்குள் இருக்கும்போது அந்தக் காலத்திற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை நான் அங்கு செல்கிறேன் என்று நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அந்த விளைவைச் செய்யாதது போல் நான் செய்கிறேன் ஏனென்றால் நாம் முகமூடியை அகற்றும்போது நமக்கு இருட்டாக இருக்கு எனவே நான் பேசுவதால் என்னிடம் எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் முகமூடியை அகற்றிவிட்டு நீங்கள் பல விஷயங்களை எல்லா இடங்களிலும் பரப்பினீர்கள் எனவே நீங்கள் லேமினார் ப்லொவ் ஹூட்டில் இருக்கும்போது இது உண்மையாக இருக்கும் நீங்கள் லேமினார் ப்லொவ் ஹூட்டை வேலை செய்யும் போதும் எனவே லேமினார் ப்லொவ் ஹூட்டை முன் முதல் அளவுகோல்கள் மேற்பரப்பு மற்றும் பக்கத்தைத் துடைக்கின்றன மேலும் நீங்கள் ஆல்கஹால் வேலை முடித்த பின் பின்புறம் துடைக்கின்றன நீங்கள் வேலையைத் தொடங்குவதற்கு முன் மற்றொரு துடைப்பைச் செய்யுங்கள் நீங்கள் ஒரே இரவில் வேலையை முடித்தவுடன் நீங்கள் வேலையைத் தொடங்குவதற்கு முன் குறைந்தபட்சம் 2 முதல் 3 மணிநேரம் வரை யு யை வைத்திருங்கள் அல்லது நீங்கள் விசிறியை கூட விட்டுவிட முடியாது ஆனால் நீங்கள் வைத்திருந்தால் விசிறி பின்னர் நீங்கள் முன் திறப்பு திறந்து வைக்க வேண்டும் எனவே காற்று தொடர்ந்து வெளியேறுகிறது மற்றும் ஒவ்வொரு வாரமும் அல்லது உங்கள் ஆய்வகத்தை இந்த லேமினார் ப்லொவ் ஹூட்டை பரிசோதித்து சுத்தம் செய்யும் வகையில் திட்டமிடலாம் பின்னர் உங்கள் இன்குபேட்டர் வருகிறது நீங்கள் இன்குபேட்டரைத் திறக்கும்போது இன்குபேட்டரின் அடிப்படையில் உங்கள் அசெப்டிக் நுட்பங்களைப் பற்றி நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் இன்குபேட்டர் என்பது ஒரு ஆய்வகத்தில் உங்கள் வாழ்க்கை கோடு என்பதால் உங்கள் செல்கள் அனைத்தும் அங்குதான் எனவே நீங்கள் ஏற்கனவே தனிநபர்களுக்காக நியமிக்கப்பட்ட சுவடு அல்லது அலமாரியைத் திட்டமிட்டிருக்க வேண்டும் அதனுடன் சண்டையிட வேண்டாம் நியமிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கட்டும் உங்கள் மாதிரிகள் மற்றும் எல்லாவற்றையும் மைல் ஆல்கஹால் வெள்ளை நிறத்தில் வைப்பதற்கு முன்பு அதை அங்கேயே வைத்திருக்கிறது மேலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது வழக்கமான அடிப்படையில் இல்லாவிட்டால் ரேக் கடிக்கப்படுவதை உறுதிசெய்க இரண்டாவது விஷயம் இன்குபேட்டருக்கு அடியில் எப்போதும் ஒரு தட்டு இருப்பதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் அந்த நீர் மாற்றப்பட்டு வருகிறது மற்றும் சில ஆண்டிமைக்ரோபையல் டிட்டர்ஜெண்ட்ஸ் உள்ளன அவை தற்போது இருப்பதை தயவுசெய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் அது மிகவும் அவசியமானது என்பதை உறுதிசெய்து உங்கள் பொருட்களை இன்குபேட்டருக்குள் வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் முதலாவதாக நீங்கள் அதைத் திட்டமிடுகின்ற இன்குபேட்டரின் திறப்பு மற்றும் மூடுதலைக் குறைத்து ஸ்பில்ஓவர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் உடனடியாக அதை துடைத்து தட்டில் இழுக்கவும் லேமினார் ப்லொவ்விற்குள் அதை துடைத்து பின் அதை மீண்டும் வைக்கவும் புறக்கணிக்காதீர்கள் பல ஆண்டுகளாக நான் கவனித்த மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது காப்பகத்தில் உள்ள CO2 அளவின் CO2 இன்குபேட்டராக இருந்தால் மக்கள் கண்காணிக்க மறந்து விடுகிறார்கள் எனவே எனக்குத் தெரிந்த சிலருக்கு நான் அதைச் செய்தவுடன் சென்சார் இருந்தது C2 நிலை நிச்சயமாக ஒரு கட்டத்திற்குக் கீழே சென்றால் நீங்கள் சொல்வீர்கள் இன்குபேட்டருக்கு சென்சார் உள்ளது எனவே நாங்கள் சேர்த்த கூடுதல் சென்சார்கள் இருந்தன எனவே உதாரணமாக சொல்லுங்கள் உங்களிடம் இங்கே ஒரு இன்குபேட்டர் இருக்கிறது நிச்சயமாக எனவே ஒரு இன்குபேட்டரில் உங்களிடம் ஆஸிலேட்டர் உள்ளது அல்லது அதற்கு அருகில் உள்ளது எனவே அதன் மேல் இன்னொரு இன்குபேட்டர் ஸ்டேட்டை வைத்திருக்கிறோம் இது போன்ற சிலிண்டர்களிடம் நீங்கள் இங்கு கூறியுள்ளீர்கள் மழை நாட்களில் அன்பான நண்பர்கள் இவை முடிவடையும் என்பதை மறந்துவிடுவார்கள் பின்னர் நீங்கள் சுற்றி ஓடுகிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதை நடக்க அனுமதிக்காதீர்கள் எனவே இந்த காப்புப்பிரதிகளை தயார் செய்யுங்கள் இந்த சிலிண்டர்களை நீங்கள் சரிசெய்யும் நாள் ஒரு பதிவு இடையகத்தை பராமரிக்கிறது மற்றும் அதன் மேல் ஒரு குச்சி ஸ்டிக்கரை வைக்கவும் இது ஒரு மாத மாத ஆண்டு உங்களுக்குத் தெரியும் என்று கூறியது எனவே இது ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் நீடிக்குமா அல்லது எதுவாக இருந்தாலும் சரி என்பது எங்களுக்கு நல்ல யோசனை எனவே நீங்கள் இதை ஒரு திட்டமிடல் ஆக்குகிறீர்கள் இது மிகவும் திட்டமிடல் சிக்கலாகும் நீங்கள் அடுத்த மாற்றத்தை உங்கள் சகாக்களுடன் நிறைய திட்டமிடல் செய்ய வேண்டும் என்பதை பெரும்பாலான மக்கள் மறந்து விடுகிறார்கள் எனவே இந்த இரண்டும் முடிந்தவுடன் உடனடியாக அவற்றை மீண்டும் நிரப்புவதற்கு அனுப்ப வேண்டியிருக்கும் எப்போது வேண்டுமானாலும் இது வரும் வெளியில் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது வெளிப்புற அறையில் நீங்கள் காப்புப்பிரதிகள் தயாராக இருக்கும் என்று உங்களுக்குச் சொல்லலாம் அந்த அறையிலிருந்து அந்த காப்புப்பிரதிகள் நாங்கள் இந்த இரண்டு பச்சை சுவர்களையும் இந்த இரண்டு பச்சை நிறங்களையும் மாற்றுவோம் நீல நிறங்களின் இடத்தை நாங்கள் எடுப்போம் இந்த இரண்டு நீல நிறங்களும் மீண்டும் நிரப்புவதற்கு செல்வோம் எனவே நீங்கள் அதைக் கண்காணிக்கும் பதிவு பதிவேட்டை வைத்திருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் ஆய்வகத்தின் அர்ப்பணிப்புள்ள உறுப்பினர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆய்வகம் ஒருபோதும் இயங்காது என்பதை நாங்கள் உறுதி செய்வோம் நீங்கள் எவ்வளவுதான் என்னை நம்புங்கள் நான் ஆய்வகங்களைப் பார்த்த நபர்களைப் பார்த்தேன் ஒரு நெருக்கடியில் அதற்கு மேல் யாரும் இல்லை வார இறுதியில் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பது ஒரு டாஸ் இரண்டாவது விஷயம் மிகவும் முக்கியமானது நீங்கள் எங்காவது தடையின்றி மின்சாரம் வழங்கலாம் இந்த UPS வசதி மிகவும் முக்கியமானது ஏனெனில் நீங்கள் இந்த வகையான இன்குபேட்டர்களை வெளியே இயக்குகிறீர்கள் மேலும் இந்த இன்குபேட்டர்கள் வெளிச்சம் போனால் அவை அணைந்துவிடும் மேலும் நீங்கள் வாங்க முடியாத ஒன்று எனவே நாங்கள் அவற்றை பிரத்யேக வசதி அல்லது அர்ப்பணிப்பு வரியில் வைத்திருக்க வேண்டும் அதேபோல் குளிர்சாதன பெட்டி பிரத்யேக பாதையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இவை முன்கூட்டியே லேமினார் ப்லொவ்வில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒன்று நீங்கள் நன்றாகத் தவிர்க்கலாம் வெளிச்சமோ சக்தியோ இல்லை நாங்கள் சுற்றி வர முடியும் ஆனால் இந்தியாவில் இது இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் இது ஒரு பிரச்சினை சில பவர் செர்ஜ் இருக்கலாம் அல்லது பவர் டிராப் அதைச் சுற்றி வருவது உங்களுக்குத் தெரியும் எனவே பாதுகாப்பு நெறிமுறைகளின் அடிப்படையில் அசெப்டிக் நுட்பங்களைப் பொறுத்தவரை காப்புத் திட்டங்கள் மற்றும் எல்லாவற்றையும் பொறுத்தவரை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய புள்ளிகள் இவை எனவே நான் இங்கே மூடுவேன் இந்த விவாதத்தை அதன் வேறுபட்ட அம்சங்களைப் பற்றி நாங்கள் தொடருவோம் ஆனால் தயவுசெய்து கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் வடிவமைப்பை சரியாகச் செய்யுங்கள்